3 வது வாரத்தின் 3 வது தொகுதிக்கு அன்பான பங்கேற்பாளர்களை வரவேற்கிறோம் கைகளின் இயக்கம் மற்றும் விரல்களுடன் தொடர்புடைய விளக்கங்களை இன்று நாம் பார்ப்போம் நம் கைகளின் இயக்கத்தின் பொருள்கள் மற்றும் விளக்கங்கள் வெவ்வேறு சூழ்நிலைகளில் நம் விரல்கள் செயல்படும் விதம் பற்றிய விரிவான புரிதல் நம் அனைவருக்கும் உள்ளது கையின் இயக்கம் நம் பொருளை வலுப்படுத்துவதிலும் அல்லது தருணங்களில் மறுக்கக்கூடிய சூழ்நிலையிலும் உள்ளன சில நேரங்களில் சொற்களிலிருந்து சுயாதீனமாக நம் கை சைகைகளைப் பயன்படுத்தலாம் அல்லது அவை சொற்களின் பொருளை மாற்றியமைக்கலாம் அவை நம் அன்றாட வாழ்க்கையின் எங்கும் நிறைந்த அம்சத்தில் உள்ளன உடல் மொழியின் மற்ற அம்சங்களைப் போன்ற கை அசைவுகள் தன்னிச்சையானவை என்பதை நாங்கள் பெரும்பாலும் காண்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் சில தன்னார்வ சைகைகள் இருக்கலாம் அவை ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சியை அல்லது ஒரு உணர்வை பார்வையாளர்கள் தொடர்புகொள்வதற்கு பயன்படுத்தலாம் அந்த நபரை நம்மிடம் நெருங்கி வருமாறு அழைக்க முயற்சிக்கும்போதும் காத்திருக்கும்படி அல்லது யாரையாவது செல்லும்படி கேட்கும்போதும் மிகவும் பொதுவானவை கை சைகைகள் இந்த கை அசைவுகளும் இதேபோன்ற மற்றவையும் ஒரு சமூக செயல்பாட்டைச் செய்கின்றன அதே நேரத்தில் நாம் ஏற்கனவே விவாதித்த நம் உடல் மொழியின் மற்ற அம்சங்களைப் போலவே எடுத்துக்காட்டாக கண்கள் வழியாகவும் வாய் வழியாகவும் நம் முகபாவங்கள் மற்றும் கை வழியாகவும் உணர்ச்சி நிலையை பிரதிபலிக்கின்றன அதே சமயம் விளக்கத்தில் கலாச்சார மாறுபாடுகள் மற்றும் குறிப்பாக பொதுவான கை இயக்கத்தின் தொடர்புடைய பயன்பாடுகளிலும் உள்ளன என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும் கைகளின் இயக்கத்திற்கு ஒப்பீட்டளவில் அதிக முக்கியத்துவம் உள்ள சில நாடுகளும் சில கலாச்சாரங்களும் உள்ளன ஒரு வகையில் கை அசைவுகள் மொழியில் நிறுத்தற்குறியைப் பெற்றுள்ளன என்று நாம் கூறலாம் சில சூழ்நிலைகளில் அவை எந்தவொரு உரையாடல் நிகழ்விலும் திருப்பத்தை கட்டுப்படுத்துகின்றன இத்தாலியர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் கை பேசுவது என அறியப்படுபவர்களில் முன்னணி வகிப்பவர்கள் என்று கூறப்படுகிறது ஏனெனில் இந்த கலாச்சாரங்களில் பொதுவாக மக்கள் அதிகமாக சைகை செய்வதைக் காணலாம் இங்கிலாந்து போன்ற ஒரு நாட்டில் கைகள் மற்றும் பிற வகையான கை விரல் அசைவுகளைக் கொண்டு ஒப்பிடுவது ஒப்பீட்டளவில் குறைவாகவே காணப்படுகிறது அங்கு பேச்சின் போது கைகளை அதிகமாகப் பயன்படுத்துவது பொருத்தமற்றதாகவும் முரட்டுத்தனமானதாகவும் கருதப்படுகிறது இத்தாலி போன்ற நாட்டிலும் வேறு சில நாடுகளிலும் ஒருவர் கையை உயர்த்தினால் அவர் பேசுவதற்கு இடம் கொடுப்பது வழக்கம் அதே நேரத்தில் கிட்டத்தட்ட எல்லா கலாச்சாரங்களிலும் கேட்போர் பக்கத்திலோ அல்லது கைகளால் பணிவுடன் மடிந்தோ கேட்கிறார்கள் ஆகையால் நாம் கையை உயர்த்துவது அனுமதியைத் தேடுவது அல்லது அவரது பேச்சுக்கு ஒருமுறை திரும்புவது என்று அது அறியப்படுகிறது பொதுவாக எல்லா தொழில்முறை சூழ்நிலைகளிலும் உயர்த்தப்பட்ட கை பெரும்பாலும் நம் பேச்சைத் தொடங்க அல்லது நாம் நமது பங்கேற்பைத் தொ டங்குவதற்கான விருப்பமாகக் கருதப்படுகிறது ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 0402 பெரும்பாலும் விருப்பமில்லாத ஆனால் தன்னார்வ பாணியில் செய்யக்கூடிய மற்றொரு பொதுவான சைகை நம் உள்ளங்கைகளை ஒன்றாக தேய்த்தல் பொதுவாக நாம் இதை ஒரு நேர்மறையான சைகை சாதகமாக ஏதாவது எதிர்பார்க்கும் சைகை என்று புரிந்து கொள்ள முடியும் இந்த சைகையின் சமூக மற்றும் கலாச்சார தோற்றங்களை ஒரு பகடை வீசுபவரின் சைகைகளில் நாம் அறியலாம் நேர்மறையான வெற்றியை எதிர்பார்க்கும் பொருட்டு தனது உள்ளங்கைகளுக்கு இடையில் பகடை தேய்த்துக் கொண்டிருக்கும் பகடை வீசுபவர் காலப்போக்கில் ஒரு நபர் உள்ளங்கையை ஒன்றாக தேய்க்கும் வேகம் ஒரு நேர்மறை அல்லது எதிர்மறையை குறிக்கும் மெதுவான உள்ளங்கை தேய்த்தல் என்பது வஞ்சகமாகத் தோன்றுகிறது மேலும் இது திட்டமிடப்பட்ட மனதுடன் தொடர்புடையது மற்றும் மெதுவாக கைகளைத் தேய்க்கும் போக்கைக் கொண்டவரின் முன்னிலையில் ஒருவர் கவலைப்படுகிறார் என்பதை குறிக்கிறது மறுபுறம் விரைவான தேய்த்தல் பொதுவாக ஒரு உற்சாகத்தைக் குறிக்கிறது அது ஒரு மகிழ்ச்சியான சாய்வைக் குறிக்கிறது எடுத்துக்காட்டாக ஒரு நண்பர் சில நல்ல சாய்வைப் பெற்றிருக்கலாம் எனவே உள்ளங்கைகளை ஒன்றாக தேய்த்துக் கொண்டு அதை கடத்த விரும்புகிறார் இதேபோல் விற்பனையாளர்களின் ஒரு ஒப்பந்தம் முற்றிலும் இறுதி செய்யப்பட்டதாக அவர்கள் உணரும்போது இந்த வகை விரைவான கை தேய்த்தல் உணரப்படுவதை நாங்கள் காண்கிறோம் திறந்த உள்ளங்கைகள் பாரம்பரியமாக நம்பகத்தன்மையின் சைகை ஆகும் வெவ்வேறு கலாச்சாரங்களில் வரலாற்றின் போது திறந்த உள்ளங்கைகள் ஒரு நபர் தனது கைகளில் சுமக்கக்கூடிய எந்தவொரு ஆயுதமும் இல்லாததால் சமன் செய்யப்பட்டன இந்த கலாச்சார அம்சம் திறந்த உள்ளங்கைகளுடன் தொடர்புடைய நேர்மை பற்றிய நமது பழமையான புரிதலுடன் தொடர்புடையது ஒரு நபர் திறந்த உள்ளங்கையுடன் உரையாடலைத் தொடங்கும்போது அல்லது உள்ளங்கை சைகையைப் பயன்படுத்தும்போது அவர் அல்லது அவள் கேட்பவருடன் நேர்மறையான உறவை ஏற்படுத்த முடியும் இந்த அர்த்தத்தில் திறந்த உள்ளங்கை சைகை மயக்கமடைகிறது எவ்வாறாயினும் இந்த திறந்த உள்ளங்கை சைகைகளைப் பயன்படுத்துவதில் தங்களைப் பயிற்றுவிக்கும் நபர்களையும் நாங்கள் கண்டிருக்கிறோம் இயல்பான புரிதல் என்னவென்றால் உரையாடலின் போது நீங்கள் ஒன்று மற்றும் இரண்டு உள்ளங்கைகளும் திறந்த நிலையில் இருப்பதையும் மேல்நோக்கிச் செல்வதையும் உணர முடிந்தால் அது பொதுவாக உண்மைத்தன்மை மற்றும் நேர்மையின் அடையாளமாகக் கருதப்படுகிறது மறுபுறம் இந்த சைகையைப் பயிற்சி செய்யக்கூடிய மற்றும் வேண்டுமென்றே அதைப் பயன்படுத்தக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் மற்றவர்களைப் கவர இந்த சைகையைப் பயன்படுத்துகிறார்கள் மேலும் அவர் அந்தப் பொய்யை மறைத்து கடந்துசெல்ல முயற்சிப்பார்கள் மற்றும் பெரும்பாலான மக்கள் அவர் கூறிய பொய்யை நம்புவார்கள் எங்கள் தொழில்முறை சூழ்நிலைகளில் உள்ளங்கை மற்றும் வெட்டுதல் இயக்கங்களும் ஒப்பீட்டளவில் பொதுவான சைகைகளாகும் உள்ளங்கையின் கீழ்நோக்கிய அறிகுறி மற்றவர்களை ஆதிக்கம் செலுத்தும் போக்கோடு தொடர்புடையது கைகுலுக்கல் பற்றிய எங்கள் விவாதங்களில் உள்ளங்கையின் கீழ்நோக்கி இயக்கம் மற்றொன்றில் ஆதிக்கம் செலுத்துவதற்கான விருப்பத்தை பரிந்துரைப்பதைக் கண்டோம் எங்கள் உரையாடலின் போது இந்த கீழ் பனை சைகை ஒரு நம்பிக்கையையும் பரிந்துரைக்கிறது அதே நேரத்தில் இந்த பாணியில் சற்று சாய்ந்தால் அது ஒரே நேரத்தில் விறைப்புத்தன்மையையும் தெரிவிக்கிறது இருப்பினும் கீழ்நோக்கி இருக்கும் ஒரு உள்ளங்கை விரல்களால் நேராக்கப்படுவது அதிகாரத்தின் உணர்வையும் ஆதிக்கம் மற்றும் எதிர்ப்பையும் குறிக்கிறது சமமான நிலையில் இருக்கும் அந்த ஊடாடல்களில் கூட இந்த வகை சைகை அந்த நபர் ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை என்பதையும் ஏற்கனவே தன் மனதை உருவாக்கியதையும் குறிக்கிறது இந்த உள்ளங்கை சைகையை ஒரு நறுக்கும் செயலுடன் நாம் தொடர்புபடுத்தினால் அது வெளிப்படையாக ஒரு உறுதியான கருத்து வேறுபாட்டைப் புரிந்து கொள்ள முடியும் என்பதையும் இந்த கருத்து வேறுபாடு ஒரு அதிகாரபூர்வமான முறையில் அனுப்பப்படுவதையும் குறிக்கிறது இருப்பினும் வெட்டுதல் இயக்கம் வேறு சில நேர்மறையான மற்றும் உறுதியான சைகைகளுடன் அதைப் பயன்படுத்த போதுமான கவனமாக இல்லாவிட்டால் பெரும்பாலும் ஒரு ஆக்கிரமிப்பு என்று புரிந்து கொள்ளலாம் சில பிரபலங்களின் உள்ளங்கை மற்றும் கை அசைவுகளைப் பற்றிய சுவாரஸ்யமான பகுப்பாய்வு இங்கே உள்ளது இது இந்த பகுப்பாய்வைப் புரிந்துகொள்ள மேலும் உதவும் கிறிஸ் எவன்ஸுடன நீங்கள் இங்கே அதை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அவர் தனது உள்ளங்கைகளை எவ்வாறு வெளிப்படுத்துகிறார் என்பதில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் உங்கள் வீட்டிற்கு சென்றீர்களா நான் உங்களுக்குத் தெரிந்தவள் என்று எனக்குத் தெரியும் நான் நிறைய நேரம் செலவிடுகிறேன் எனவே நாம் கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால் அவரது உள்ளங்கை திறந்திருக்கும் அவர் தொடர்ந்து இதைச் செய்கிறார் இங்கே கொஞ்சம் நுணுக்கம் தேவை இது கடினமான மற்றும் வேகமான விதி அல்ல ஆனால் நீங்கள் உள்ளங்கையை வெளியேயும் கீழேயும் வைத்தால் நீங்கள் செய்யும் சர்வாதிகாரத்தை மக்கள் புரிந்துகொள்வார்கள் நீங்கள் உங்கள் உள்ளங்கையை நீட்டினால் அதை ஒரு வேண்டுகோளாக மக்கள் இதைப் பார்க்கிறார்கள் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் உங்கள் உள்ளங்கைகளை ஒரு பரிணாம கண்ணோட்டத்தில் வெளிப்படுத்துவதை விட இது சிறந்தது என்பதை மக்களுக்குக் காட்டுகிறது நீங்கள் மறைக்க எதுவும் இல்லை என்பதும் நீங்கள் அவர்களுக்கு தீங்கு செய்ய முயற்சிக்கவில்லை என்பதும் பல கலாச்சாரங்களில் இது உண்மை என காட்டுகிறது எனவே ஜெஃப் மடியில் கைகளைத் தட்டினார் ஆகவே முதல் விஷயம் உள்ளங்கையில் தயாரிப்பது போன்றவற்றைப் பயன்படுத்துவதில் கவனம் செலுத்துங்கள் இரண்டாவது மெலிந்த விரல்கள் மற்றும் மணிக்கட்டுகளுக்கு பின்னர் மூன்றாவது இன்று நீங்கள் போகும் உண்ணிகளைத் தவிர்ப்பதையும் ஜோனா ஒரு டிக் வைத்திருப்பதையும் காணலாம் அவர் நகர்கிறார் எனவே சோனா ஒரு நல்ல கதையைச் சொல்லவில்லை அல்லது மக்களை சிரிக்க வைக்கவில்லை என்று சொல்ல முடியாது நாம் உண்மையில் இன்று கை சைகைகளைப் பற்றி மட்டுமே பேசுகிறோம் எனவே அதில் கவனம் செலுத்துங்கள் ஆனால் அவர் இன்னும் தனது உள்ளங்கைகளை வெளிப்படுத்தவில்லை அதில் அவர் மிகக் குறைவாகவே செய்வார் எனவே கிறிஸ் எவன்ஸ் மிகவும் திறந்த உள்ளங்கைகள் மற்றும் வலுவான விரல்களுடன் இந்த மாறுபாட்டிற்கு கவனம் செலுத்துகிறார் ஜோனா தனது மணிகட்டைகளால் என்ன நடக்கிறது என்பதைப் பார்க்க இது ஒருவிதமான மெல்லியதாக இருக்கிறது அது அங்கே நடுங்குகிறது ஆனால் முதல் சிகிச்சையில் வண்ணமயமாக்குவது என்பது முதலில் காகிதத்தில் எழுதுவது காவல்துறையினரை காவல்துறை கேப்டனாக நடிக்க வவைப்பது குறிப்பு நேரம் 1038 மற்றும் அவர் ஆம் என்று கூறும்போது அவரது விரல்களால் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் அவருக்கு இந்த வித்தியாசமான வடிவம் நடந்து கொண்டிருந்தது ஏனெனில் அவரது விரலில் உண்மையில் தசை பதற்றம் எதுவும் இல்லை அவர் ஆம் என்று சொல்லும்போது தான் குறிப்பு நேரம் 1047 மேஜிக் ஜான்சன் அருமை குறிப்பு நேரம் 1049 என் குழந்தைப்பருவம் அவரது மணிக்கட்டு இங்கே பின்னோக்கி வளைந்துள்ளது மீண்டும் அதன் உள்ளங்கைகளை உங்களுக்கு காண்பிக்கும் ஆனால் உங்கள் மணிக்கட்டு வளைந்திருந்தால் நீங்கள் உண்மையில் மிகவும் மெலிந்தவராக வருவீர்கள் இது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு NWA ஐஸ் க்யூபையும் மூன்று மன்னர்களிடமும் நான் அவற்றை புறக்கணித்தேன் இங்கே அவர் உண்மையில் கொஞ்சம் சிறப்பாகச் செய்கிறார் அவரின் மணிக்கட்டில் பதற்றம் ஏற்படுகிறது பெரும்பாலும் மக்கள் மத்தியில் ஒரு குறிப்பிட்ட சைகையை நாங்கள் காண்கிறோம் அவர்கள் உட்கார்ந்திருக்கும்போதும் அல்லது சில சமயங்களில் வெவ்வேறு நிலைகளில் ஒன்றாகப் பிணைக்கப்பட்டிருக்கும் போதும் அவர்கள் தங்களது கைகளை மேஜையின் மேல் வைத்து கண்ணத்தை கைகளுடன் இணைத்து ஆதரவாக பயன்படுத்தலாம் சில நேரங்களில் இது நம்பிக்கையின் அறிகுறியாக கருதப்படலாம் ஏனென்றால் மக்கள் தங்கள் புன்னகையுடன் இதைப் பயன்படுத்துவதை பெரும்பாலும் காண முடிகிறது இருப்பினும் இது ஒரு கட்டுப்பாட்டு மனப்பான்மையைக் காட்டுகிறது என்பதைக் காண்கிறோம் மிகவும் திறந்ததாக மாற விரும்பாத ஒரு அணுகுமுறை அதே நேரத்தில் அது சில கவலைகளையும் கொண்டிருக்கலாம் அல்லது அது சில எதிர்மறையையும் குறிக்கலாம் எலிசபெத் மகாராணி அரச வருகைகள் மற்றும் பொது தோற்றங்களில் இருக்கும்போது இது அவருக்கு மிகவும் பிடித்த சைகை பொதுவாக அவரது கைகள் அவரது மடியில் வைக்கப்படுவதைக் காணலாம் பேச்சுவார்த்தை நிபுணர்களான நீரன்பெர்க் மற்றும் காலெரோ ஆகியோரின் ஆராய்ச்சி பேச்சுவார்த்தையின் பயன்படுத்தப்படும்போது இது ஒரு விரக்தி சைகை என்பதைக் காட்டுகிறது அதைப் பயன்படுத்தும் ஒரு நபர் எதிர்மறையான தகவல்களைத் தடுத்து நிறுத்துகிறார் அல்லது ஆர்வமுள்ள மனப்பான்மையைக் கொண்டிருக்கிறார் என்பதைக் குறிக்கிறது இது மற்ற நபருக்கு நம்பிக்கை அளிக்கவில்லை அல்லது பேச்சுவார்த்தையை முழுவதுமாக இழக்கக்கூடும் என்று நினைப்பவர்களால் கருதப்படும் ஒரு நிலைப்பாடாகும் பிணைக்கப்பட்ட கைகளுக்கு மூன்று வெவ்வேறு நிலைகள் இருக்கலாம் இந்த மூன்று நிலைகளும் ஆலன் பீஸால் பட்டியலிடப்பட்டுள்ளன ஆகவே முகத்தின் முன்னால் பிணைக்கப்பட்டுள்ளதை நாம் முன்பு பார்த்தது போல கைகள் மேசை அல்லது மடியில் ஓய்வெடுத்து உடலின் முன்னால் கைகளை பிடுங்கிக் கொண்டிருக்கின்றன இந்த கையால் பிணைக்கப்பட்ட இயக்கத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டிய இரண்டு விஷயங்கள் உள்ளன உதாரணமாக கைகள் பிணைக்கப்பட்ட உயரம் அவை ஒரு உயர்ந்த நிலையில் ஒன்றாக இணைக்கப்பட்டால் எதிர்மறையையும் இரண்டிற்கும் இடையில் இருக்கும் தடைகளையும் நாம் புரிந்து கொள்ளலாம் நாம் விழிப்புடன் இருக்க வேண்டிய மற்றொரு அம்சம் நம் விரல்களில் உள்ள பிடியின் மூலம் பிரதிபலிக்கும் பதற்றம் விரல்களை மிகவும் இறுக்கமாக வைத்திருந்தால் அது மற்ற வகை காட்ட விரும்பாத ஒரு அடக்கப்பட்ட கோபம் அல்லது பதட்டத்தையும் ஒருவித எதிர்மறையையும் அறிவுறுத்துகிறது மறுபுறம் கைகள் மட்டுமே தளர்வாக பிணைக்கப்பட்டு விரல்கள் எந்தவொரு தேவையற்ற அழுத்தத்தையும் காட்டாவிட்டால் மற்ற நபரை ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வைத்திருப்பது ஒரு கட்டுப்பாடு அல்லது பொதுவான மரியாதை என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த இரண்டு பொது நபர்களைப் பயன்படுத்தி இந்த அம்சத்தை என்னால் முன்னிலைப்படுத்த முடிகிறது முன்னாள் ரஷ்ய ஜனாதிபதி டிமிட்ரி மெட்வெடேவ் மற்றும் முன்னாள் பிரிட்டிஷ் பிரதம மந்திரி சர் வின்ஸ்டன் சர்ச்சிலின் புகைப்படம் இந்த ஒற்றை புகைப்படத்தின் உடல் மொழியில் மூன்று எதிர்மறை அம்சங்களை மெட்வெடேவ் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் உடல் மொழியின் இந்த விகிதங்கள் அனைத்தும் நமது முறையான சூழ்நிலைகளில் நாம் தவிர்க்கப்பட வேண்டியவை அவர் ஒரு உயர்ந்த நிலையில் தனது கைகளை பிடுங்கிக் கொண்டார் அவர் மறைக்க முடியாத ஒரு விரக்தியை நாங்கள் பரிந்துரைக்கிறோம் அவரது கையும் கண்களும் கீழ்நோக்கி சாய்ந்து தாழ்த்தப்பட்டிருக்கின்றன மேலும் இந்த விளக்கம் விரக்தியின் விளக்கத்துடன் ஒத்துப்போகிறது இதை கைகளின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள முடியும் மற்றொரு அம்சம் என்னவென்றால் அவரது வாய் மூடப்பட்டிருப்பது சாத்தியமான ஏமாற்று அல்லது தனக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் ஒரு குறிப்பிட்ட தடையை உருவாக்கும் விருப்பத்தை குறிக்கிறது இந்த குறிப்பிட்ட புகைப்படத்தைப் பார்க்கும் நபர்கள் மெட்வெடேவ்ஸின் உடல்மொழியைப் பற்றி மிகவும் நேர்மறையான விளக்கத்தைக் கொண்டிருக்க முடியாது என்பதை நீங்கள் காணலாம் இது வின்ஸ்டன் சர்ச்சிலின் உடல் மொழியுடன் முரண்படலாம் வின்ஸ்டன் சர்ச்சில் திறந்த கைகள் மற்றும் திறந்த உள்ளங்கைகளுடன் பேசுகிறார் இந்த வெளிப்படையானது அவரது நம்பிக்கையையும் அவரது திறனையும் மற்றவர்களுடன் தொடர்பு மற்றும் உரையாடலை நிறுவுவதற்கான அவரது விருப்பத்தையும் குறிக்கிறது பொது புள்ளிவிவரங்களில் உடல் மொழியின் பங்கு மிக முக்கியமானது சாதாரண தொழில் வல்லுநர்களைப் பொறுத்தவரை கூட்டங்களின் பங்கேற்பின் போதும் குழு விவாதங்களின் போதும் மாணவர்களுக்கு விளக்கக்காட்சிகளை வழங்குவதன் மூலம் நேருக்கு நேர் பயிற்சிகளில் பங்கேற்பதில் உடல் மொழியின் பங்கு முக்கியமானது என்பதைக் காண்கிறோம் சில நேரங்களில் கைகளை மைய நிலையில் பிணைக்க முடியும் என்பதைக் காணலாம் ஒரு நபர் மற்ற நபரை சமாதானப்படுத்தத் தவறும்போதும் அல்லது மற்றவர்களின் எதிர்வினையாக இருக்கக்கூடும் என்பதில் மிகுந்த ஆர்வத்துடன் இருக்கும்போதும் இது வழக்கமாக செய்யப்படுகிறது முன்னாள் அர்ஜென்டினா ஜனாதிபதி கிறிஸ்டினா கிர்ச்னரின் இந்த புகைப்படத்தில் கைகளின் ஒத்த நடுப்பகுதி காட்டப்பட்டுள்ளது ஒரு நபருடன் பேசும்போதும் நீங்கள் குறிப்பிட்ட விஷயத்திற்காக பேச்சுவார்த்தை நடத்த முயற்சிக்கும்போதும் கைகளின் நிலை செயல்தவிர்க்கப்படுவதை உறுதிசெய்ய சில உத்திகளை எப்படியாவது இணைத்துக்கொள்வது முக்கியம் கைகள் தளர்வாக இருந்தால் மட்டுமே அந்த சூழ்நிலையில் இருக்கும் தடைகளைத் தணிக்க முடியும் அதே போல் ஒரு தேநீர் இடைவெளிக்கு நாம் அழைக்கக்கூடிய உரையாடலின் நேர்மறையான முடிவை நம்பலாம் சில ஆவணங்களில் நாம் அனுப்பக்கூடிய சில காட்சிகளை நாம் அனுப்ப முடியும் இதனால் அந்த நபர் கை பிடியைத் திறக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் மேலும் கை அசைவுகள் சுதந்திரமாக இருக்க முடியும் வின்ஸ்டன் சர்ச்சிலின் மற்ற புகைப்படமும் முந்தைய செய்தியில் காட்டப்பட்ட மனநிலையிலிருந்து மிகவும் மாறுபட்ட ஒரு மனநிலையை பரிந்துரைக்கிறது அவர் தனது கைகளை தனது பைகளில் தள்ளியிருப்பதைக் காண்கிறோம் அவர் தொலைபேசியில் பேசுகிறார் இந்த சைகை மட்டுமே மற்றவர்களுடன் விஷயங்களைப் பகிர்ந்து கொள்ளும் விருப்பம் இல்லாததைக் குறிக்கிறது நம் உடலின் முன்னால் இந்த முறையில் கைகளைப் பிடிக்கும்போது பிணைக்கப்பட்ட கைகளின் மூன்றாவது நிலை இருக்க முடியும் அவர்கள் நிற்கும்போது நிறைய பேர் பொதுவாக இந்த நிலையை ஏற்றுக்கொள்வதை நாங்கள் காண்கிறோம் குறிப்பாக ஒரு தலைவரின் நிலையில் இல்லாதவர்கள் சில நேரங்களில் சிலர் அதை ஒரு வசதியான தோரணையாகக் காண்கிறார்கள் என்றும் நாம் கூறலாம் ஆனால் தொழில்முறை சூழ்நிலைகளில் இந்த வகை தோரணை ஒரு அடிபணிதலைக் குறிக்கிறது என்பதைக் காணலாம் இது இயற்கையாகவே நம்பிக்கையுள்ள நிலை அல்ல மக்கள் ஆழ் மனதில் அச்சுறுத்தப்படுவதை உணரலாம் அல்லது ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் தங்களுக்கு எதுவும் சொல்ல முடியாது என்பதை அவர்கள் அறிந்திருக்கலாம் குறிப்பாக ஒரு குழுவில் ஓரிரு நபர்கள் உடலின் முன்னால் கைகளை பிடித்துக்கொண்டிருந்தால் அவர்கள் அனைவரும் ஒரே கட்டத்தில் இருப்பதைக் காண முடியும் அதேசமயம் குழுவில் ஒரு தலைவர் இருந்தால் அவரது கை வேறு நிலையில்இருக்கும் என்பதைக் காணலாம் அவை இதிலிருந்து வேறுபட்டது உடலின் முன்னால் பிணைக்கப்பட்டுள்ள கைகளுடன் ஒப்பிடுகையில் தலைமைப் பண்புகளைக் காண்பிக்கும் ஒருவர் தானாகவே வேறுபட்ட கை நிலையைப் பின்பற்றுவதைக் காண்கிறோம் கைகளின் பின்புறம் வைக்கப்பட்டுள்ள இந்த குறிப்பிட்ட நிலையை நாம் பார்க்கலாம் கைகளின் இந்த நிலை மேன்மை நம்பிக்கை மற்றும் சக்தியைக் குறிக்கிறது இந்த சைகை தலைவர்கள் சமூக பிரமுகர்கள் மத்தியில் மிகவும் பொதுவானது கொடுக்கப்பட்ட நிலையில் குறிப்பிட்ட அதிகாரத்தைப் பயன்படுத்துபவர்களால் இது பயன்படுத்தப்படுகிறது உதாரணமாக பள்ளியின் முதல்வர் மைதானத்தை பார்ப்பதும் மூத்த இராணுவ வீரர்கள் துடிப்பு போன்றவற்றில் ரோந்து செல்லும் அணிவகுப்பு காவலர்களை பார்க்கிறார்கள் இந்த குறிப்பிட்ட நிலைப்பாடு எடின்பர்க் டியூக் மற்றும் பிரிட்டிஷ் அரச குடும்பத்தைச் சேர்ந்த சில ஆண் உறுப்பினர்களிடமும் மிகவும் பிரபலமானது என்று ஆலன் பீஸ் கருத்து தெரிவித்துள்ளார் அவர்கள் தலையை ஒருபுறமும் மற்றும் ஒரு கையை மறுபுறமும் பிடித்துக் கொண்டு நடப்பதைப் பழக்கமாகக் கொண்டுள்ளனர் இந்த குறிப்பிட்ட புகைப்படத்தில் கைகள் பின்புறத்தின் பின்னால் வைத்திருந்தாலும் அது உள்ளங்கை இறுக்கிப் பிடித்து அதற்கு மாறாக கையைப் பிடித்துக் கொண்டிருப்பதைக் காண்கிறோம் இந்த அம்சம் சில வெளிப்படையான தன்மை மற்றும் நிலைமையைப் பற்றிய ஒரு குறிப்பிட்ட இட ஒதுக்கீட்டைக் குறிக்கிறது இந்த நபரின் அணுகுமுறையில் ஒரு தடை இருக்கக்கூடும் என்பதற்கான இந்த அறிகுறி இருந்தபோதிலும் சில அதிகாரம் என்பது மேன்மையின் நம்பிக்கை மற்றும் சக்தியின் உணர்வு என்று நாங்கள் பரிந்துரைக்கிறோம் அந்த நபர் பாதிக்கப்படக்கூடிய உடல் பாகங்களை அம்பலப்படுத்தியிருப்பதாலும் பரிணாம ரீதியாக அந்த சூழ்நிலையில் தாக்குதலுக்கு பயம் இல்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் எனவே இது மற்றவர்களுக்கு முன்னால் ஒரு அச்சமற்ற மற்றும் உயர்ந்த அணுகுமுறையைக் காட்டுகிறது முந்தைய செய்தியில் முட்டியை பிடிக்கும் ஒரு கையைக் குறிப்பிட்டுள்ளோம் நாம் கைகளை நம் முதுகுக்குப் பின்னால் வைத்திருக்கும்போது கை மணிக்கட்டைப் பிடிக்கலாம் அல்லது அது நம் கையைப் பிடிக்கலாம் வெவ்வேறு சைகைகள் இருந்தபோதிலும் இந்த சைகைகளில் அனைத்திலும் பொதுவான ஒரு விஷயம் என்னவென்றால் அவை கட்டுப்பாட்டை உணரும் ஒரு நபரின் அறிகுறியாகும் உள்ளங்கை சைகையில் ஒரு வழக்கமான கைகள் எங்கள் முதுகின் பின்னால் மிகவும் தளர்வாக வைக்கப்பட்டுள்ளன இது எப்போதும் கட்டுப்பாட்டை மட்டுமல்ல ஒரு நிதானமான அணுகுமுறையையும் குறிக்கிறது கை பிடிப்பு மணிக்கட்டு அல்லது கையைப் பிடிக்கும் கை என்பது சிலர் வேண்டுமென்றே முயற்சிக்கும் அறிகுறியின் சுய கட்டுப்பாடு இது விரக்தியையும் குறிக்கலாம் முதல் புகைப்படத்தில் ஒரு கை மற்ற மணிக்கட்டை முதுகில் இறுக்கமாகப் பிடித்திருப்பதைக் காண்கிறோம் கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் அந்த நபர் விரக்தியடைந்தார் அல்லது கோபப்படுகிறார் அல்லது ஏமாற்றமடைகிறார் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையின் முடிவுக்கு பதட்டமாக காத்திருக்க வேண்டியவர்களிடம் இது பெரும்பாலும் காணப்படுகிறது எந்தவொரு நிகழ்விலும் ஒரு பேச்சாளராக அல்லது ஒரு பங்கேற்பாளராக நீங்கள் திடீரென்று இந்த குறிப்பிட்ட உடல் தோரணையை காட்சிப்படுத்துகிறீர்கள் என்பதை அறிந்தால் அதை உங்கள் பின்புற சைகையின் பின்னால் குழாயின் ஒரு தளர்வான உள்ளங்கையாக மாற்றுவது நல்லது அது உடனடியாக உங்களுக்கு ஒரு நிலைமையின் சிறந்த கட்டுப்பாடு ஆகும் கைகளின் பொதுவாக வைத்திருக்கும் மற்றொரு நிலை மடிந்த கைகள் இது கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் தெரிகிறது ஆனால் அதே நேரத்தில் ஆய்வுகள் நம்பிக்கையை நிரூபிப்பதற்கு பதிலாக சைகை காட்டுகின்றன இந்த சைகை உண்மையில் எங்கள் விரக்தி அல்லது விரோதத்தை குறிக்கிறது மற்றும் அந்த நபர் எதிர்மறையான அணுகுமுறையைக் கொண்டிருப்பதையும் குறிக்கிறது உண்மையில் அந்த நபர் அடையாளப்பூர்வமாக எதிர்மறையான அணுகுமுறையை தனது கைகளில் வைத்திருக்கிறார் அதை ஒதுக்கி வைக்க அவர் விரும்பவில்லை அந்த சூழ்நிலைகளில் பேச்சாளர் இந்த கை சைகைக்குத் தெரிவுசெய்திருப்பதைக் காணும்போது பிடியை தளர்த்துவதற்கு சில உத்திகள் மற்றும் தந்திரோபாயங்களைப் பயன்படுத்துவதும் அறிவுறுத்தலாக இருக்கும் அப்போதுதான் ஒரு நேர்மறையான உரையாடல் ஏற்படக்கூடும் என்பதைக் காணலாம் பொதுவாக வைத்திருக்கும் மற்றொரு கை நிலை செங்குத்தானது ஸ்டீப்ளிங் என்பது கைகளின் பிளவுகளிலிருந்து வேறுபட்டது மிக பெரும்பாலும் இது ஒரு உயர்ந்த துணை இடைவினைகளில் பயன்படுத்தப்படுகிறது இது ஒரு நபர் மீதான ஒரு குறிப்பிட்ட தன்னம்பிக்கையை குறிக்கிறது அதே சமயம் எங்கள் கை அசைவுகளில் பெரும்பாலானவை தொடர்புடைய கிளஸ்டரிங்கிலிருந்து செங்குத்தானது சுயாதீனமாக இருப்பதைக் காண்கிறோம் பல சூழ்நிலைகளில் ஒரு உயர்ந்த நிலையில் உள்ளவர்களும் நம்பிக்கையுள்ளவர்களும் இந்த வகையான கை நிலை அல்லது சில வகையான மாறுபாடுகளுக்கு தங்களைத் தாங்களே உறுதிப்படுத்திக் கொள்வதை நாங்கள் காண்கிறோம் நாம் சில மாறுபாடுகளைப் பார்க்கலாம் ஸ்டீப்பிள் அதிகமாக இருக்கலாம் அல்லது ஸ்டீப்பிள் குறைவாகவும் இருக்கலாம் ஆனால் இந்த செங்குத்தான நிலைகள் அனைத்திலும் பொதுவான ஒரு விஷயம் என்னவென்றால் விரல்கள் பிடியில் எந்த பதற்றத்தையும் காட்டாது இணக்கமாக இருக்க வேண்டும் அல்லது மற்ற நபரின் கவனத்தை வெல்ல வேண்டிய நபர்களால் இது தவிர்க்கப்பட வேண்டும் ஏனென்றால் சில சமயங்களில் அவை செங்குத்தான ஆணவம் அல்லது புன்னகையின் அடையாளமாகவும் புரிந்து கொள்ள முடியும் குறிப்பாக இது நேர்மறையான முகபாவனைகளுடன் தொடர்புடையதாக இல்லாவிட்டால் இதை காணலாம் ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 2459 இந்த வரைபடத்தில் நாம் காணக்கூடியபடி ஸ்டீப்ளிங்கை உயர்த்தலாம் அல்லது குறைக்கலாம் எங்கள் கவனத்தை முதலில் கொண்டு வந்தவர் பேராசிரியர் ரே பிர்ஸ்ட்விஸ்டெல் பொதுவாக அனிமேஷன் செய்யப்பட்ட உடல் மொழியில் ஈடுபடாத நபர்கள் அவர்களின் உரையாடல்களில் நிறைய சைகைகளைப் பயன்படுத்தாதவர்கள் பொதுவாக இதை செங்குத்தாகப் பயன்படுத்துகிறார்கள் என்பதை அவர் கவனித்தார் பின்னர் இந்த இரண்டு வெவ்வேறு வேறுபாடுகள் அல்லது உயர்த்தப்பட்ட மற்றும் தாழ்வான ஸ்டீப்பிங்கின் பதிப்புகள் குறித்து அவர் நம்மை எச்சரித்தார் நாம் ஏற்கனவே பார்த்தபடி உயர்த்தப்பட்ட செங்குத்து என்பது ஒரு நபரின் தன்னம்பிக்கையின் அறிகுறியாகும் இது கிளஸ்டரிங்ஸுடன் தொடர்புபடுத்தப்படவில்லை என்றாலும் அதை நியாயமான முறையில் பயன்படுத்த வேண்டும் அடிக்கடி பயன்படுத்தப்படுவதால் அதை அனைவருக்கும் தெரியும் என்று புரிந்து கொள்ள முடியும் என்பதையும் அதைப் பயன்படுத்தும் நபரை ஒரு புத்திசாலி நபர் என்றும் புரிந்து கொள்ள முடியும் தாழ்த்தப்பட்ட ஸ்டீப்பிள் பொதுவாக பேசுவதற்குப் பதிலாக எதையாவது கேட்கும்போது மக்கள் பயன்படுத்துகிறார்கள் உரையாடலின் போது ஸ்டீப்பிள் பயன்பாடு ஆர்வத்தையும் ஒரு தயார்நிலை மற்றும் தொடர்பு கொள்ளக்கூடிய விருப்பத்தையும் குறிக்கிறது இந்த சைகையில் விரல்கள் எந்த பதற்றத்தையும் காட்டாது என்பதும் முக்கியம் விரல்கள் பதட்டமாக இருந்தால் அதை எதிர்மறை சைகை என்று எளிதாக புரிந்து கொள்ள முடியும் செங்குத்தான நடத்தை பற்றிய பகுப்பாய்வை இங்கே காணலாம் எங்கள் வழக்கமான தொழில்முறை வாழ்க்கையில் இந்த நடத்தையைப் புரிந்துகொள்வது எவ்வளவு முக்கியமானது மற்றும் பொருத்தமானது நமக்கு மிகவும் சக்திவாய்ந்த ஒன்று என்ற நம்பிக்கையின் காட்சிகளில் இதுவும் செங்குத்தான நடத்தை ஆகும் எதையாவது பற்றி உண்மையிலேயே நம்பிக்கையுடனும் நேர்மறையுடனும் உணரும் நபர்கள் செங்குத்தாக இருப்பதைக் காண்கிறோம் ஏமாற்றும் நபர்களுடன் இதை நாம் அடிக்கடி காணவில்லை அந்த நேரத்தில் ஒருவர் ஏமாற்றும் போது அது சரியாக போய்விடும் இதேபோல் சில பொதுவான கை அசைவுகளின் சுவாரஸ்யமான பகுப்பாய்வு அவற்றின் அர்த்தங்கள் மற்றும் விளக்கங்கள் இந்த வீடியோவில் சுருக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளன இது அநேகமாக நிலைமை அல்லது பிற சைகைகளைப் பார்க்காமல் விளக்கக்கூடிய ஒரே சைகைதான் இதன் பொருள் அந்த நபர் என்ன பேசுகிறார் என்பது அவருக்குத் தெரியும் மேலும் அது உயர்ந்த புத்திசாலித்தனத்தைக் காட்டுகிறது கைகள் செங்குத்தாக இருக்கும்போது அந்த நபர் தனது கருத்துக்களைத் தருகிறார் என்பதையும் கைகள் கீழே இறங்கும்போது அந்த நபர் கேட்கிறார் என்றும் அர்த்தம் இது மிகவும் எதிர்மறையான சைகை முடிந்தால் தவிர்க்கப்பட வேண்டும் அந்த நபர் தான் பேசும் நபர்களை விட தனக்கு அதிகம் தெரியும் என்று நினைக்கிறார் என்பதையும் இது அவரின் திமிர்பிடித்த மனப்பான்மையையும் காட்டுகிறது இது ஒரு நல்ல சைகை மற்றும் அந்த நபர் மிகவும் நம்பிக்கையுடன் இருக்கிறார் என்பதையும் குறிக்கிறது மேலும் அவர் மக்களை விட உயர்ந்தவர் என்று அவர் உணர்கிறார் அவர் உங்களுடன் பேசுகிறார் முற்றிலும் வேறுபட்ட பொருளைக் கொண்ட நான் உங்களுக்குக் காட்டியதைப் போன்ற மற்றொரு சைகை இங்கே உள்ளது அதற்கு இன்னும் பொருத்தமான ஒரு படத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் இங்கே நீங்கள் மணிக்கட்டைப் பிடுங்கிக் கொண்டிருக்கும் சிறுவனைக் காணலாம் அதாவது அவர் விரக்தியடைந்துள்ளார் மேலும் உயர்ந்த நபர் தனது கையைப் பிடுங்குவது மிகவும் விரக்தியடைந்த அல்லது கோபமாக இருக்கிறதை காட்டுகிறது கை மூடப்பட்டு கன்னத்தில் ஓய்வெடுத்தால் பெரும்பாலும் ஆள்காட்டி விரல் மேல்நோக்கி சுட்டிக்காட்டப்படும் அதாவது இந்த நபர் ஒரு முடிவை எடுக்கிறார் என்று அர்த்தம் இப்போது இது நான் காட்டியதைப் போன்ற ஒரு சைகை ஆனால் இங்கே கை வாய்க்கு அருகில் உள்ளது மற்றும் கட்டைவிரல் கன்னத்தை ஆதரிக்கிறது அதாவது நீங்கள் சொல்வதைப் பற்றி அந்த நபருக்கு எதிர்மறை எண்ணங்கள் உள்ளன இந்த கட்டத்தில் இந்த விவாதத்தை நான் முடிக்கிறேன் எங்கள் அடுத்த தொகுதியில் விரல்களின் இயக்கத்தையும் கட்டைவிரலின் இயக்கத்தையும் பார்ப்போம்